செல் வளர்ப்பு தொழில்நுட்பம் குறித்த பாடத்திட்டத்துக்கு மீண்டும் வரவேற்கிறோம் இன்று நாம் 1 வது வாரத்தின் 3 ஆம் வகுப்பிற்குள் செல்கிறோம் செல் வளர்ப்பினை வெறுமனே ஒரு வளர்ப்பு தொழில்நுட்பமாக பார்ப்பதற்கு அப்பால் நீங்கள் சிந்திக்கும்படி ஒரு வகையான தாழ்மையான முயற்சியை நான் மேற்கொண்டேன் மேலும் இதன் ஒவ்வொரு புள்ளியிலும் ஒரு தத்துவம் உள்ளது என்று நான் சொன்னேன் சில விஷயங்களை கண்மூடித்தனமாகப் பின்பற்றுவதற்குப் பதிலாக அதில் ஒரு தத்துவப் பாடம் உள்ளது மற்றும் அதில் எளிய வேதியியல் இயற்பியல் மற்றும் உயிரியல் ஆகியவை ஈடுபட்டிருக்கின்றன இன்று அடுத்த 2 வகுப்புகளில் 2 முதல் 3 எதுவரை நீங்கள் அழைத்துச் சென்றாலும் அதுவரை நாம் இன் வைவோ மற்றும் இன் விட்ரோ நிலைகளில் காணப்படும் செல்களின் உயிரியல் பற்றி பேசுவோம் ஏனெனில் செல்களின் உயிரியல் என்ன என்பதை நான் புரிந்துகொண்டால் அது உடலுக்குள் இருப்பதைப் போன்ற ஒரு சூழ்நிலையை மறுஉருவாக்கம் செய்ய உதவுகிறது எனவே நாம் 1 வது வாரத்தில் இருக்கிறோம் இன்று நமக்கு 3 வது வகுப்பு இன்று நாம் செல்லின் உயிரியல் பற்றி பேசுவோம் உடலுக்கு வெளியே செல்களை வளர்க்க இதுதான் முக்கிய புள்ளி எனக் கருதப்படுகிறது அடுத்த சில வகுப்புகளுக்கு நாம் இதைப்பற்றிப் பார்க்கலாம் இந்த விஷயத்தைத் தீர்க்க முதலில் நாம் புரிந்துகொள்ள வேண்டியது உடலுக்குள் செல்கள் எந்த சூழ்நிலையில் வளர்கின்றன என்பதாகும் எனவே நீங்கள் கையாண்ட முந்தைய உதாரணங்களில் ஒன்றை உதாரணமாக மீண்டும் எடுப்போம் எனவே உதாரணமாகச் சொல்வதென்றால் மீண்டும் அதே விளக்கத்தை சொல்லலாம் மற்றும் இதய செல்லை உதாரணத்தை எடுத்துக் கொள்ளலாம்

இங்குள்ள இந்த செல்களுக்கு முதல் அளவுரு உள்ளது அவைகளுக்கு ஆக்ஸிஜன் தேவை மற்றும் அவை கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுகின்றன அமைப்பிற்கு உள்ளே வாயு பரிமாற்றம் என்கிற நுட்பம் உள்ளது இது உங்களுக்குத் தேவையான முதல் விஷயம் ஏனெனில் ஆக்ஸிஜன் இல்லாதிருந்தால் அது காற்றில்லா நிலை எனப்படும் இந்த நிலையில் இந்த செல்கள் இறந்துவிடும் அவற்றிற்கு போதுமான ஆக்ஸிஜன் தேவைப்படுகிறது மற்றும் அதுமட்டுமல்லாது இங்கு உற்பத்தி செய்யப்படும் இந்த கார்பன் டை ஆக்சைடானது அமைப்பிற்கு வெளியே அனுப்பப்பட வேண்டும் இல்லையெனில் இது செல்கள் இருக்கும் சூழலை அமிலமாக்கும் ஏனெனில் CO2 மற்றும் H2O இது கார்போனிக் அமிலத்தை உருவாக்கும் என்று நமக்குத் தெரியும் அதை ஒருவர் மனதில் கொள்ள வேண்டும் முறையான வாயு பரிமாற்றம் நடைபெற வேண்டும் வாயு பரிமாற்றம் இல்லாமல் இந்த செல்கள் வளரப் போவதில்லை எனவே ஒருவர் மனதில் கொள்ள வேண்டிய முதல் விஷயம் என்பது இந்த திசுக்களை நீங்கள் வெளியே எடுக்கிறீர்கள் என்றால் உங்களால் வாயு பரிமாற்றத்திற்கான சரியான சூழலை வழங்க இயல வேண்டும் மேலும் இந்த முதல் அளவுரு அதாவது இந்த வாயு பரிமாற்றம் இந்த சூழலானது அமைப்பிற்கு வெளியே எவ்வாறு பராமரிக்கப்படுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்வோம் அடுத்த அளவுரு இது நாம் கண்டறிய வேண்டும் நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் தெரியும் முந்தைய ஒரு விரிவுரையில் இடையில் நிறுத்தி இந்த செல்கள் மேற்பரப்பில் ஒட்டிக்கொண்டிருந்தால் என்று நான் சொன்னேன் எனவே 2 வகையான செல்கள் உள்ளன நிச்சயமாக இங்கே இல்லை உடம்பின் வேறு பகுதியில் இருக்கும் அவை ஒட்டிக்கொள்ளும் செல்கள் ஒட்டிக்கொள்ளாத செல்கள் நாம் எந்த செல்களை வளர்க்கிறோம் எனவே ஒட்டிக்கொள்ளாத செல்களைப் பற்றி பேசுகிறோம் ஒட்டிக்கொள்ளும் செல்களை நீங்கள் காண முடியும் நம் கையில் இருக்கும் இவையெல்லாம் ஒன்றுடன் ஒன்று ஒட்டிக்கொண்டுள்ளன இப்போது ஒட்டிக்கொள்ளாத செல்களைப் பற்றி பேசுகிறோம் இரத்த செல்கள் அவை உங்கள் உடலில் சுற்றிக்கொண்டு உள்ளன மற்றும் ஒட்டிக்கொள்ளவில்லை சரிதானே அவை ஒட்டிக்கொள்வதில்லை அவை ஒட்டிக்கொண்டால் நாம் நிலைகுலைந்து விடுவோம் ஏனெனில் அவை ஆக்ஸிஜனை எடுத்துச் செல்ல வேண்டும் எனவே நாம் RBCs சிவப்பு இரத்த செல்களைப் பற்றி பேசுகிறோமா நாம் WBCs வெள்ளை இரத்த செல்களைப் பற்றி பேசுகிறோமா அல்லது லிம்போசைட்டுகள் லியுக்கோசைட்டுகள் மேக்ரோபேஜ்கள் பற்றி பேசுகிறோமா நாம் இவற்றை வளர்க்க முயற்சி செய்கிறோமா மேலும் நாம் இவற்றை வளர்க்க முயற்சித்தால் நீங்கள் இவை ஒட்டிக்கொள்ள விரும்புவீர்களா அல்லது ஒரு கரைசலில் இவை சுற்றி வர விரும்புவீர்களா நாம் எதை வளர்க்கிறோம் என்பதுதான் மிக முக்கியமான விஷயம் எனவே இதைப்பற்றி யோசியுங்கள் இங்கே வளர்ந்து வரும் கடினமான திசு இரத்தத்திடம் வெளிப்படுகிறது மற்றும் அந்த இரத்தத்தில் நிறைய ஒட்டிக்கொள்ளாத செல்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்றன அந்த ஒட்டிக்கொள்ளாத செல்கள் நகரும்போது உதாரணமாக இது ஒட்டிக்கொள்ளாத செல் மீண்டும் ஒருமுறை வண்ணத்தை மாற்றுகிறேன் ஒட்டிக்கொள்ளாத செல்கள் இவை நகர்ந்து கொண்டிருக்கின்றன இவை நகர்ந்து கொண்டிருக்கும்போது சில பொருட்களை இவை சுரந்து வெளியிடலாம் சரிதானே உண்மையில் அது எதை சுரக்கிறது என்று நமக்குத் தெரியாது மற்றும் அதன் சுற்றுப்புறத்தில் வெளிப்படும் அந்த சுரப்பு வேறு செல்லின் மீது அதாவது அடியில் அமர்ந்திருக்கும் இந்த ஒட்டிக்கொள்ளும் செல்களின் மீது செயல் விளைவைக் கொண்டிருக்கலாம் அடியில் அமர்ந்திருக்கும் இந்த இளஞ்சிவப்பு நிறங்கள் என்பவை ஒட்டிக்கொள்ளும் செல்கள் மற்றும் இவற்றின் மேலே இந்த சிவப்பு செல்கள் சில xyz பொருளை சில xyz வேதிப்பொருளை சுரந்துகொண்டே நகர்ந்து செல்கின்றன மேலும் இது இதன் சில உயிரியலின் மீது செயல் விளைவைக் கொண்டிருக்கலாம் உண்மையில் அது நமக்குத் தெரியாது எனவே முதலில் நாம் வளர்ப்பது ஒட்டிக்கொள்ளும் செல்களா அல்லது ஒட்டிக்கொள்ளாத செல்களா என நாம் முடிவு செய்ய வேண்டும் இந்த நேரத்தில் நான் ஒட்டிக்கொள்ளும் செல்களை வளர்ப்பது என முடிவு செய்கிறேன் நாம் ஒட்டிக்கொள்ளும் செல்களைப் பற்றி பேசுகிறோம் ஒட்டிக்கொள்ளாத செல்களைப் பற்றி கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டாம் சற்று பொருங்கள் என்னுடைய முதல் அல்லது இரண்டாம் விரிவுரையில் நான் சிக்கல்தன்மையை அறிமுகப்படுத்தவில்லை இங்கே நான் அதை திரும்ப கொண்டு வர நினைத்தேன் நீங்கள் ஒட்டிக்கொள்ளும் செல்களைப் பற்றி பேசுகிறீர்கள் என்றால் அது செயல்படும் விதம் இது போன்றது உதாரணமாக என்னிடம் இது போன்ற ஒரு செல் உள்ளது இங்கே நான் நியூக்ளியஸை கொண்டுள்ளேன் அதில் DNA உட்கார்ந்திருக்கும் நம்மிடம் அனைத்து விதமான செல் உறுப்புகள் உள்ளன மைட்டோகாண்ட்ரியா எண்டோபிளாஸ்மிக் வலைப்பின்னல் ER நியூக்ளியஸ் Mt மைட்டோகாண்ட்ரியாவைக் குறிக்கின்றது அதே போல் நம்மிடம் பிளாஸ்மா சவ்வு PM உள்ளது நீங்கள் அறிவீர்கள் இந்த செல்கள் நிறைய சவ்வு புரதங்களைக் கொண்டுள்ளன அவை இங்கு அமைந்துள்ளன இப்போது இந்த செல்கள் ஒரு வளரிடத்தில் ஒட்டிக்கொள்ள அல்லது ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கொள்ள அவை குறிப்பிட்ட சிமெண்டிங் பொருட்களை சுரக்கின்றன வரைகின்ற இந்த நீல அம்புகுறியீடுகள் சிமெண்டிங் பொருட்களை குறிக்கின்றன இந்த சிமென்டிங் பொருட்கள் இந்த செல்லை மற்றொரு செல்லுடன் ஒட்டிக்கொள்ள அல்லது இதன் அருகாமையில் உள்ள ஒரே வகை செல்லுடன் ஒட்டிக்கொள்ள அல்லது வேறு வகை செல்லுடன் ஒட்டிக்கொள்ள அல்லது எதனுடனும் ஒட்டிக்கொள்ள உதவுகிறது GA என்றால் கோல்ஜி உறுப்பு இந்த 2 செல்கள் குழுவை உருவாக்குகின்றன எடுத்துக்காட்டாக இவை இரண்டு செல்களும் மற்றொரு தொகுப்பை சுரக்கின்றன பின்னர் அது மூன்றாவது செல்லை ஒட்டிக்கொள்ள அழைக்கிறது இப்படியாக இவை மெதுவாக ஒரு குழுவாக உருவாகின்றன எனவே இந்த செல்கள் ஒன்றுடன் ஒன்று ஒட்டிக்கொள்வதற்காக இங்கு காட்டப்பட்டுள்ள இந்த நீல நிறப் பொருட்கள் ஒரு மேட்ரிக்ஸை உருவாக்குகிறது உங்களால் இந்த அனைத்து செல்களையும் அகற்ற முடிந்தால் நீங்கள் பின்னால் காண்பது இது போன்றதாக இருக்கும் அந்த நீல நிற அம்புகள்தான் நான் காண்பிக்க முயன்றது மற்றும் இந்த மேட்ரிக்ஸ் தொழில்நுட்ப சொற்களின் அடிப்படையில் எக்ஸ்ட்ரா செல்லுலார் மேட்ரிக்ஸ் என அழைக்கப்படுகிறது ஏனெனில் இது கூடுதலாக உள்ளது இது செல்லுக்குள் இல்லை இது செல்லின் வெளியே கூடுதலாக உள்ளது இது செல்லின் ஒரு பகுதி அல்ல எக்ஸ்ட்ரா செல்லுலார் மேட்ரிக்ஸ் இது போன்ற ஒரு மேட்ரிக்ஸை இது உருவாக்குகிறது எனவே ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கின்றது மேலும் இந்த எக்ஸ்ட்ரா செல்லுலார் மேட்ரிக்ஸ் பெரும்பாலும் புரதங்கள் மற்றும் கார்போஹைட்ரேட்டுகளின் ஒரு பகுதியாகும் மேலும் உலோக அயனிகள் மற்றும் பல விஷயங்கள் இதில் ஈடுபட்டுள்ளன இந்த எக்ஸ்ட்ரா செல்லுலார் மேட்ரிக்ஸ் நமது உடலில் உள்ள ஒரு முக்கியமான அம்சமாகும் இது செல்கள் அவற்றின் குறிப்பிட்ட இடங்களில் ஒட்டிக்கொண்டிருப்பதை உறுதி செய்கிறது ஏனெனில் இந்த குறிப்பிட்ட அம்சம் புற்றுநோய் செல்களைப் பற்றி பின்னர் பேசும் போது மிகவும் முக்கியமானது இந்த எக்ஸ்ட்ரா செல்லுலார் மேட்ரிக்ஸை நாம் செல்களின் குழுவின் அடையாளம் என அழைக்கலாம் செல்களின் குழு என நான் சொல்வதின் பொருள் என்ன அல்லது நான் முந்தைய வரைபடத்திற்கே மறுபடியும் வருகிறேன் எனவே இது நான் இதனை இதய குழு என அழைக்கிறேன் இப்போது இங்கே நான் மூளையைக் கொண்டுள்ளேன் இது மூளை குழு இப்போது என்னிடம் இரைப்பை மற்றும் மற்றவை இருக்கின்றன இது இரைப்பை குழு என்று சொல்லப்படுகின்றன பின்னர் தொடர்ச்சியான விஷயங்கள் ஆகவே இவை ஒவ்வொன்றும் குழுக்கள் மற்றும் குழுக்களுக்குள் துணைக்குழுக்கள் உள்ளன உதாரணமாக நான் இதயத்தைத் திறந்தால் அதற்குள் அதாவது இதயத்தின் அமைப்பு இது போன்றது உங்களுக்குத் தெரியும் இங்கு இது போன்ற 4 அறைகள் இருக்கும் இப்போது இதற்குள் இந்த 2 மேல் அறைகள் உள்ளன நீங்கள் எந்தக் கோணத்தில் எந்தப் பக்கத்திலிருந்து பார்க்கிறீர்கள் என்பதைப் பொருத்து L இடதுபுறத்தைக் குறிக்கிறது R வலதுபுறத்தைக் குறிக்கிறது UC மேல் அறையைக் குறிக்கிறது LC கீழ் அறையைக் குறிக்கிறது எனவே இந்த குழுவுக்குள் பல குழுக்கள் உள்ளன மற்றும் இவை ஒவ்வொன்றும் வேறுபட்ட செல் வகைகளைக் கொண்டுள்ளன வென்ட்ரிகுலர் செல்கள் கீழே இருப்பவை வென்ட்ரிகுலர் செல்கள் இவை இந்த பகுதியினை மூடியுள்ளன வென்ட்ரிக்கில்கள் கீழே உள்ள இரண்டு அறைகளும் வென்ட்ரிக்கில்கள் என்று அழைக்கப்படுகின்றன இவை ஆரிக்கில்கள் என்று அழைக்கப்படுகின்றன மேலும் இவை வெவ்வேறு செல் வகைகளைக் கொண்டுள்ளன லேசான வேறுபாடுகள் எனவே இவையனைத்தும் வெவ்வேறு குழுக்கள் ஆகும் வெவ்வேறு குழுக்கள் வெவ்வேறு எக்ஸ்ட்ரா செல்லுலார் மேட்ரிக்ஸுக்கு வழிவகுக்கின்றன இந்த சொல்லை நான் ஏற்கனவே அறிமுகப்படுத்தியுள்ளேன் எனவே உயிரியல் வரையறைப்படி சுருக்கமாக இது ECM என அழைக்கப்படுகிறது எக்ஸ்ட்ரா செல்லுலார் மேட்ரிக்ஸ் என்பது இந்த செல்கள் இந்த இந்த நிலைமைகளின் கீழ் இங்கே வளரும் என்பதற்கான அந்த இடத்தைக் கண்டறிவதாகும் இது எக்ஸ்ட்ரா செல்லுலார் மேட்ரிக்ஸின் மிகவும் உன்னதமான அடையாளமாகும் இப்போது நான் இந்த செல்களை வெளியில் வளர்க்க வேண்டும் என்றால் இந்த செல்களை நீங்கள் வெளியே எடுக்க வேண்டும் இங்கு நான் பிரதிபலிக்க வேண்டிய முதல் விஷயம் என்னவெனில் உதாரணமாக நான் வெளியே எடுத்த செல்கள் இங்கே இருக்கிறது என்றால் நான் எக்ஸ்ட்ரா செல்லுலார் மேட்ரிக்ஸின் சரியான தொகுப்பினைக் கொண்டிருக்க வேண்டும் நான் எக்ஸ்ட்ரா செல்லுலார் மேட்ரிக்ஸின் சரியான தொகுப்பினைக் கொண்டிருக்க வேண்டும் எனவே நான் செல்களை வெளியே வட்டிலில் வளர்க்க வேண்டுமென்றால் என்னிடம் இருக்க வேண்டிய முக்கிய முன்நிபந்தனை என்பது உதாரணமாக நான் இது மாதிரியான ஒரு வட்டிலைக் கொண்டிருந்தால் இந்த வட்டில் சரியான எக்ஸ்ட்ரா செல்லுலார் மேட்ரிக்ஸை கொண்டிருக்க வேண்டும் எனவே என்னால் இந்த வட்டிலின் உள்ளே அடிப்பகுதியில் சரியான எக்ஸ்ட்ரா செல்லுலார் மேட்ரிக்ஸ் புரதத்தைக் கொண்டு இங்கே பூச இயல வேண்டும் நான் இதை நீல நிறத்தில் இடுகிறேன் ஏனென்றால் நீல நிறத்தில் எக்ஸ்ட்ரா செல்லுலார் மேட்ரிக்ஸை நான் உங்களுக்குக் காட்டியதால் அதை நீல நிறத்தில் பூசுகிறேன் இப்போது நான் கூடுதல் செல்லுலார் மேட்ரிக்ஸ் புரதத்தைப் பற்றி பேசுவதால் ஒருவர் ஒரு கருதுகோளைக் கொண்டிருக்கலாம் அது என்ன கூறுகின்றது என்றால் உதாரணத்திற்கு பாருங்கள் நான் இந்த எக்ஸ்ட்ரா செல்லுலார் மேட்ரிக்ஸை நீல நிறத்தில் குறிக்கிறேன் இந்த நீல நிறம் எக்ஸ்ட்ரா செல்லுலார் மேட்ரிக்ஸைக் காட்டுகிறது மற்றும் நான் இதனை B என்று அழைக்கிறேன் இப்போது நான் உங்களுக்கு ஒரு அனுமான சூழ்நிலையைக் கொடுத்தால் ஒருவேளை எக்ஸ்ட்ரா செல்லுலார் மேட்ரிக்ஸ் B இல் நீங்கள் P என்கிற பொருளை சேர்க்கின்றீர்கள் என்றால் இங்கு நான் P பொருளை இதைப்போன்று குறிப்பிடுகிறேன் மேலும் நீங்கள் இந்த இதய மையோசைட்டுகளை வெளியே இங்கே இதன் மேலே வளர்த்தால் பின்னர் இது இதய மையோசைட்டுகளின் பண்புகளை மாற்றும் எனவே அவை ஒன்றுக்கொன்று ஒட்டிக்கொள்ளாது அந்த சூழ்நிலையில் நீங்கள் அங்கு வெறுமனே இருக்கும் செல்களை மட்டும் காண்பீர்கள் அவை நகராது they will not move அவை இடம்பெயராது மற்றும் நான் உங்களுக்குக் காண்பித்த கட்டமைப்பை உருவாக்காது பின்னர் அவை அதனை உருவாக்க வேண்டும் என்றால் அவை இது போன்ற ஒன்றைக் காட்ட வேண்டும் நான் இந்த கட்டமைப்பைக் காட்டியபோது அவை மின் இயந்திர செயல்பாட்டைக் காட்ட வேண்டும் என்று நான் கூறியதை நீங்கள் நினைவில் வைத்திருப்பீர்கள் என நினைக்கின்றேன் மேலும் அவை அனைத்தும் ஒன்றுடன் ஒன்று நெருங்கி வர வேண்டும் முதல் அல்லது இரண்டாவது விரிவுரையில் நான் காட்டிய இந்த கட்டமைப்பை நினைவில் கொள்ளுங்கள் அவை ஒன்றுக்கொன்று நெருங்கி வராது இப்போது இங்கே நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் உண்மையில் இதுபோன்ற விஷயங்களை சோதிக்க முடியும் இந்த P உண்மையில் அவற்றின் இடம்பெயர்வைத் தடுக்கும் என்று நீங்கள் சொன்னால் உதாரணமாக P என்பது ஒரு நச்சுத்தன்மையின் ஒரு வடிவமாகும் இது எக்ஸ்ட்ரா செல்லுலார் மேட்ரிக்ஸுடன் பிணைகிறது மற்றும் இதய மையோசைட் ஒன்றுக்கொன்று நெருங்குவதைத் தடுக்கிறது எனவே அதை இங்கே எப்படி சோதிப்பது இங்கே ஒரு உதாரணம் எனவே நீங்கள் காணலாம் உங்களுக்கு அடிப்படைகள் தெரியும் என்றால் நீங்கள் எண்ணற்ற கேள்விகளுக்குப் பதிலளிக்கலாம் ஆனால் நீங்கள் அடிப்படைகளை மிகச் சரியாகப் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் நான் மேற்கொண்டு செல்லும்போது நீங்கள் காண்பீர்கள் நீங்கள் வெறுமனே வட்டிலை வளருங்கள் என்று சொல்வதை நீங்கள் கேள்விப்பட்டு இருப்பீர்கள் ஏனென்றால் உண்மையில் பலருக்கு பல வளர்ந்துவரும் பட்டதாரி மாணவர்களுக்கு அதன் முக்கியத்துவம் கூட புரியவில்லை அவர்கள் செல்களை வளர்ப்பதற்கு முன்கூட்டியே பூசப்பட்ட வட்டில்களை வாங்குகிறார்கள் ஆனால் அதில் மிக அதிகமான வேதியியல் மற்றும் உயிரியல் அடங்கியிருக்கிறது என்பதை அவர்கள் உணரவில்லை ஏதோ ஒன்றை ஏதோ ஒன்றுடன் கலப்பதால் ஒன்று நடக்கப் போகிறது என்பதல்ல இது இது அவ்வாறு வேலை செய்யாது இதற்கு ஒரு தர்க்கம் இருக்கிறது ஏனென்றால் இது மிகவும் கடினமான செயல்பாடு ஆகும் மற்றும் இந்த வகையான புரிதலின் முக்கியத்துவம் என்ன என்பதை புரிந்து கொள்ள ஒருவர் முழு செயல்முறைகளையும் கடந்து செல்ல வேண்டும் மேலும் உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால் நாம் கணிக்கத் துவங்குகிறோம் இங்கிருக்கும் இந்த ECM இயற்கையானது இவை இயற்கையான ECM நான் குறிப்பிட்டதுபோல் இவை புரதங்கள் மற்றும் கார்போஹைட்ரேட்டுகளால் ஆனவை இப்போது என்னிடம் ஒரு செயற்கை மூலக்கூறு உள்ளது ஒரு செயற்கை ஒப்புமை இது இயற்கையான ஒப்புமையை சரியாக பிரதிபலிக்கிறது பெரிய கண்டுபிடிப்பு நாம் அதைப் பற்றி பேசுவோம் இவை ஒரு செயற்கை ஒப்புமை ஆகும் இவை இவற்றின் உயிரியல் இணையைப் போலவே மிகச்சரியாக செயல்படுகின்றன உங்களுக்கு அடிப்படைகள் தெரியாவிட்டால் அதை எவ்வாறு கண்டுபிடிப்பது மற்றும் இதனுள் ஒருவர் செயற்கை பொருட்களைக் கொண்டிருக்க முடியும் அவை கனிம இணையாக இருக்கலாம் கரிம மூலக்கூறாக இருக்கலாம் ஆனால் அதனை கண்டறிவதற்கு அதன் பின்னால் உள்ள உயிரியல் மற்றும் வேதியியலை ஒருவர் புரிந்துகொள்ள வேண்டும் ஏனென்றால் இந்த எக்ஸ்ட்ரா செல்லுலார் மேட்ரிக்ஸ் புரதத்துடன் தொடர்புடைய மற்றொரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கிறது என்று நான் உங்களுக்குச் சொன்னேன் அதற்கு இந்தப் படத்திற்கு மீண்டும் வருகிறோம் இப்போது கார்சிநோமா புற்றுநோய் அல்லது புற்றுநோய் செல்கள் பற்றி பேசும்போது உண்மையில் புற்றுநோய் செல்கள் என்றால் என்ன புற்றுநோய் செல்கள் உங்கள் சொந்த உடலில் இருந்து உருவாகின்றன இந்த செல்கள் எடுத்துக்காட்டாக நாம் ஒரு குழுவைப் பற்றி பேசுகிறோம் நான் அதனை வரைகிறேன் உதாரணத்திற்கு உங்கள் உடலை ஒரு குழுவாக கருதுகிறீர்கள் நீல குழு சிவப்பு குழு பச்சை குழு அடர்பச்சை குழு ஆரஞ்சு குழு இளஞ்சிவப்பு குழு மங்கலான நீல குழு இது போதுமானது இந்த குழுக்கள் ஒவ்வொன்றிலும் நான் வேறுபட்ட செல்களைக் கொண்டிருக்கிறேன் அவை அந்த குழுவினை நிர்வகிக்கும் சரிதானே இவைதான் வேறுபட்ட செல்கள் மேலும் இந்த முழு அமைப்பும் எவ்வித கிளர்ச்சியையும் ஏற்படுத்தாமல் இணக்கமாக வாழ்கிறது ஒரு நிமிடம் இவை இரத்தக் குழாய்கள் மூலம் ஒன்றுடன் ஒன்று இணைந்திருகின்றன உங்களுக்குத் தெரியும் இவை ஒன்றுடன் ஒன்று தொடர்பு கொள்கின்றன இந்த அமைப்பு முழுமையான இணக்கத்துடன் செயல்படுகிறது இவை ஒரு அதிர்ஷ்ட குடும்பம் போன்று மகிழ்வாக இருக்கின்றன இப்போது உதாரணமாக இந்த குழுவில் உள்ள குழந்தை முரட்டுத்தனமாக ஆகிறார் இது தான் முரட்டுத்தனம் கொண்ட குழந்தை மற்றும் இந்த முரட்டுத்தனம் கொண்ட குழந்தை 'நான் பிரச்சனையை உருவாக்கப் போகிறேன்' என்று முடிவு செய்தது இப்போது இது என்ன செய்யும் இது பயணம் செய்யும் இது இந்த குழுவிலிருந்து வெளியே வரும் இப்போது இந்த குழுக்களின் அடையாளம் என்பது இவற்றின் ECM என்பதை நினைத்துப் பாருங்கள் இங்கே வேறுபட்ட ECM உள்ளது எக்ஸ்ட்ரா செல்லுலார் மேட்ரிக்ஸ் இங்கே வேறுபட்ட ECM உள்ளது இங்கே வேறுபட்ட ECM உள்ளது ECM என்பது இவற்றின் பார்கோடு பார்கோடு உங்களுக்கு நினைவிருக்கிறதா நீங்கள் ஒரு பொருளை வாங்கும்போதெல்லாம் நீங்கள் பார்கோடைப் பார்க்கிறீர்கள் செல்லின் இந்த ECM பார்கோடு தான் உடலின் எந்தப் பகுதியில் இந்த செல் வளரும் என்பதை தீர்மானிக்கிறது ஆனால் இங்கே இந்த முரட்டுத்தனமிக்க தோழர் பார்கோடை ஏமாற்றுவது என்று முடிவு செய்கிறது இது எங்கு வேண்டுமானாலும் சென்று வளரலாம் இது இந்த பகுதிக்கு ஊடுருவலாம் மற்றும் இங்கே இதுபோன்று வளரலாம் ஏனெனில் இது இப்போது சஸ்பெண்டெட் செல் போன்றது இது எங்கு வேண்டுமானாலும் சென்று வளர முடியும் இனிமேல் இது வளர பார்கோடு தேவையில்லை இது இதன் பார்கோடை வெளியேற்றிவிட்டது என்று சொல்லலாம் இது இங்கே சென்று பிரச்சனையை உருவாக்கலாம் இது இங்கே சென்று பிரச்சனையை உருவாக்கலாம் இது எங்கு செல்வது என்று முடிவு செய்கிறதோ அங்கே சென்று பிரச்சனையை உருவாக்கலாம் இது ஒரு முரட்டுத்தனமிக்க தோழர் எனவே திடீரென்று இந்த இணக்கமான அமைப்பு வேறுபட்ட ஊசலாட்டத்திற்கு செல்கிறது மேலும் அதுதான் புற்றுநோய் செல்களில் துல்லியமாக நடக்கிறது நான் இந்த குழுவின் ஒரு பகுதியாக இருக்க விரும்பவில்லை என்று இந்த செல்லானது முடிவு செய்கிறது எவ்வாறு நான் இந்த குழுவின் ஒரு பகுதியாக இருக்க முடியாது நான் என் பார்கோடை மூடிக்கொள்வேன் மேலும் நான் இந்தக் குழுவை ஏமாற்றுகிறேன் இந்த சிவப்பு குழுவை நான் இந்த சிவப்பு குழுவில் தொடங்கியதால் நான் இந்த இந்த சிவப்பு குழுவின் மக்களை ஏமாற்றுகிறேன் நான் இந்த குழுவிலிருந்து வெளியேறினேன் நான் அடர்பச்சை குழு அல்லது வெளிர் பச்சை குழுவை அல்லது இளஞ்சிவப்பு குழுவை விரும்புகிறேன் மற்றும் நான் என் மூலமாகவே பரவுகிறேன் ஏனென்றால் என்னிடம் பார்கோடு இல்லாததால் இப்போது நான் எங்கு வேண்டுமானாலும் செல்ல முடியும் மற்றும் என்னால் வளரக்கூடிய அளவுக்கு நான் வளருவேன் இதுதான் துல்லியமாக நடக்கிறது மற்றும் இதனால்தான் இந்த பகுதியை புரிந்துகொள்வது இந்த எக்ஸ்ட்ரா செல்லுலார் மேட்ரிக்சின் உயிரியலை புரிந்துகொள்வது முக்கியம் என்று நான் கூறுகிறேன் மீண்டும் நான் இந்தக் கருத்தை வலியுறுத்துகிறேன் ஏனெனில் இந்த எக்ஸ்ட்ரா செல்லுலார் மேட்ரிக்ஸின் பின்னால் உள்ள அறிவியலைப் புரிந்துகொள்ள முயற்சிப்பது மிக மிக மிக முக்கியமானது எனவே அடுத்த தலைமுறையின் வளர்ந்து வரும் விஞ்ஞானிகளான நீங்கள் தயவுசெய்து கண்மூடித்தனமாக விஷயங்களைப் பின்பற்ற வேண்டாம் தயவுசெய்து யோசியுங்கள் இதன் பின்னால் ஒரு வேதியியல் உள்ளது இது இல்லாமல் உயிரியல் இல்லை இதன் பின்னால் ஒரு அடிப்படை வேதியியல் இருக்க வேண்டும் எனவே தயவுசெய்து யோசித்துப் பாருங்கள் ஏதாவது எக்ஸ்ட்ரா செல்லுலார் மேட்ரிக்ஸ் பூசப்பட்ட வட்டில்களை வாங்கி அதில் செல்களை வளர்க்கும் மக்களை நான் பார்த்திருக்கிறேன் ஆம் நிச்சயமாக ஏதாவது வளரும் அவை வளர்வதை யார் தடுக்கப் போகிறார்கள் உயிர் அதுவாகவே தன்னை வெளிப்படுத்தும் அதற்கு ஒரு கட்டைவிரல் விதி உள்ளது ஆனாலும் அறிவியலைக் கற்பதற்கான வழி அதுவல்ல அடிப்படைக் கருத்துகளை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும் இதை நான் மாற்றினால் என்ன நடக்கிறது எனவே உங்களால் செல்களுடன் விளையாட இயலும் நான் இந்த எக்ஸ்ட்ரா செல்லுலார் மேட்ரிக்ஸை மாற்றினால் இதுதான் நடக்கும் நான் இதைப் பயன்படுத்தினால் இதுதான் நடக்கும் எனவே செல்களின் இயல்பு எவ்வாறு மாறுகிறது என்று நாம் அறியலாம் உண்மை என்னவெனில் அதே எக்ஸ்ட்ரா செல்லுலார் மேட்ரிக்சினுள் ஏற்படும் சிறிய வித்தியாசத்தால் செல்களின் இயற்பியல் அளவுரு மாறுகிறது இதுதான் ஒரு செல் முரட்டுத்தனமாக மாறுகின்ற இடம் அல்லது ஒரு செல் புற்றுநோய் செல்லாக மாறும் இடம் ஏனென்றால் இந்த எக்ஸ்ட்ரா செல்லுலார் மேட்ரிக்ஸின் அடையாளம் அல்லது பார்கோடு சமரசம் செய்யப்படுகிறது எனவே உயிரியல் பின்னணியில் இருந்து வராமல் வெளியே இருந்து வந்தவர்கள் இதனை சமரசம் செய்யப்பட்ட ECM பார்கோடு என்று அழைக்கலாம் இப்படித்தான் நீங்கள் இதனை நினைவில் கொள்ள வேண்டும் பார்கோடு சமரசம் செய்யப்பட்டிருக்கிறது பார்கோடு சமரசம் செய்யப்பட்டிருக்கும்போது செல்கள் யாரையும் ஏமாற்றலாம் மற்றும் ஏமாற்றுகின்றன செல்கள் உடலின் வேறு சில பகுதிகளுக்குச் சென்று பின்னர் கிளர்ச்சியை உருவாக்குகின்றன எனவே இது இப்படித்தான் வேலை செய்கிறது எனவே இது ECM என்ன செய்கிறது என்பதை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டிய இரண்டாவது அம்சமாகும் அடுத்த வகுப்பில் இந்த செல்களின் உயிரியலை நாம் தொடர்ந்து பின்பற்றுவோம் அது உங்களுக்கு உதவி செய்யும் ஏனென்றால் இதன் அடிப்படையில்தான் இன்று நாம் வாயு பரிமாற்றம் மற்றும் அதனை நாம் எவ்வாறு பிரதிபலிக்கிறோம் என்பதைப் பற்றிப் பேசினோம் பிரதிபலிப்பதைப் பற்றி நாம் பேசவில்லை ஆனால் அந்த நிலையை நாம் பிரதிபலிக்க வேண்டும் இரண்டாவதாக நாம் ECM பற்றி பேசினோம் அடுத்த வகுப்பில் நாம் அதைப் பின்பற்றுவோம்